எனவே இந்த தொகுதிக்கு வருக முந்தைய தொகுதியில் பேண்ட் பாஸ் வடிப்பான் பற்றிய கோட்பாட்டினை நாம் பார்த்தோம் இந்த தொகுதியில் நாங்கள் சோதனைகளைச் செய்வோம் எனவே பேண்ட் பாஸ் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்த்தோம் செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பானை நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் மேலும் செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை பார்ப்போம் எனவே உயர் பாஸ் வடிப்பானை குறைந்த பாஸ் வடிப்பானுடன் இணைக்க அல்லது அடுக்குவதே ஐடியா ஆகும் இப்போது சோதனைகளைச் செய்வோம் உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இல்லையா எனவே அதை செய்வதற்கு படம் 15ல் உயர் பாஸ் வடிகட்டி மற்றும் குறைந்த பாஸ் வடிப்பான் கொடுக்கப்பட்டுள்ளது மதிப்புகள் சி 1 ஆர் 1 ஆர் 2 சி 2 சரியா இப்போது நீங்கள் சுற்றுவட்டத்தை இணைத்தவுடன் நமது நோக்கம் செயலில் உள்ள கூறு இல்லாததால் செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பான் செயல்பாட்டைப் படிப்பதே படம் 15 இல் காட்டப்பட்டுள்ளபடி சுற்றை இணைக்கவும் நேரடியாக ஐந்து ஓல்ட் பிக் டூ பிக் சைன் வேவை 50 ஹெர்ட்ஸில் Vinல் கொடுக்கவும் வெளியீட்டிற்கான Vout ஐக் கவனியுங்கள் 20 ஹெர்ட்ஸின் அதிர்வெண் படிகளில் அது மாறுபடும் மற்றும் அதன் பீக் டு பீக் வெளியீட்டு மின்னழுத்தத்திற்குக் குறிக்கவும் வீச்சு 159 இல் உயர் பாஸ் வடிப்பானின் கட் ஆப் அதிர்வெண் மற்றும் 1 5 கிலோ ஹெர்ட்ஸில் குறைந்த பாஸ் வடிகட்டியின் கட் ஆப் அதிர்வெண் வெளியீட்டின் வடிவம் மற்றும் வீச்சு பற்றிய கருத்தை தெரிவிக்கவும் எனவே இங்கே 1 5 கிலோ ஹெர்ட்ஸின் கட் ஆஃப் அதிர்வெண் மூலம் குறைந்த பாஸ் வடிப்பானை வடிவமைத்துள்ளோம் மற்றும் 159 ஹெர்ட்ஸின் கட் ஆஃப் அதிர்வெண் மூலம் உயர் பாஸ் வடிப்பானை வடிவமைத்துள்ளோம் குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸுக்கான கட் ஆப் அதிர்வெண் உங்களிடம் உள்ளது மற்றும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் வெளியீட்டில் நாம் என்ன பார்க்கிறோம் செயலற்ற பேண்ட் பாஸ் வடிப்பான் எனவே பிரெட் போர்டில் சுற்றை காட்ட எங்களுக்கு உதவ சீதாரமை அழைக்க விரும்புகிறேன் பின்னர் சுற்று பார்க்க எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே நீங்கள் செயலற்ற உயர் பாஸ் வடிப்பான் மற்றும் குறைந்த பாஸ் வடிப்பான் எவ்வாறு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம் இப்போது நாம் அமைத்துள்ள அதிர்வெண் ஜெனரேட்டர் மூலம் சிக்னலைப் பயன்படுத்துகிறோம் சுமார் 49 ஹெர்ட்ஸ் மற்றும் வீச்சு 5 வோல்ட் பீக் டு பீக் இதை உயர் பாஸின் வடிகட்டி உள்ளீட்டிற்கு கொடுக்கிறோம் மற்றும் குறைந்த பாஸ் வடிப்பானிலிருந்து வெளியீடு எடுக்கப்படும் எனவே பேண்ட் பாஸ் வடிப்பானின் உள்ளீடு என்பது உயர் பாஸ் வடிகட்டியில் உள்ளீடு ஆகும் மற்றும் பேண்ட் பாஸ் வடிப்பானின் வெளியீடு குறைந்த பாஸ் வடிப்பானின் வெளியீடு ஆகும் எனவே 5 12 வோல்ட்களைப் பயன்படுத்தும்போது அதே சமிக்ஞையை கடந்து செல்ல அது அனுமதிக்காது அதுதான் இந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணைத் தடுக்கும் நீங்கள் ஒரு மிக முக்கியமான விளைவைக் கவனிப்பீர்கள் குறிப்பிட்ட கட்டத்தில் விளைவை ஏற்றும் எபக்ட் எப்போது என்று உங்களுக்குச் சொல்கிறேன் 99 ஹெர்ட்ஸின் அதிர்வெண்ணிற்கு அதிர்வெண் சரியாக இருக்கிறது ஆனால் வீச்சு சரியாக இல்லை இதன் பொருளானது இந்த குறிப்பிட்ட வடிகட்டி பாஸ் வழியாக அதிர்வெண் செல்ல அனுமதிக்காது இப்போதுநாம் அதிர்வெண்ணை அதிகரித்தால் பீக் டு பீக் மின்னழுத்தமும் அதிகரிக்கிறது மேலும் அதிகரிக்கும் இந்த குறிப்பிட்ட உயர் பாஸ் வடிப்பானின் மதிப்பை அதிகரித்தால் திடீரென 159 ஹெர்ட்ஸுக்கு அருகில் மதிப்பு குதிப்பதைக் உங்கள் வெளியீட்டில் காண்பீர்கள் இது கடந்து செல்ல அனுமதிக்கப்படும் அதிகபட்ச அதிர்வெண் 159 2 ஹெர்ட்ஸ் ஆகும் ஆனால் நாம் வெளியீட்டில் மின்னழுத்தத்தைக் காண முடியாது அது 2 4 வோல்ட் ஆகும் லோடிங் எபக்ட் தான் இதற்குக் காரணம் நாம் செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தினால் அதை அகற்றலாம் இது செயலில் உள்ள வடிப்பான் இதனால்தான் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அதிகரிக்கின்ற அதிர்வெண் மீது இருக்கின்ற லோடிங் எபக்ட் காரணமாக மக்கள் செயலற்ற வடிகட்டியைப் பயன்படுத்துவதில்லை 1 5 கிலோ ஹெர்ட்ஸ் வரை நாம் அதிர்வெண்ணை கடத்தலாம் மற்றும் 1 5 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேல் மின்னழுத்தம் கணிசமாகக் குறைந்து வருகிறது எனவே குறைந்த பாஸ் வடிப்பானுக்காக நீங்கள் அமைத்துள்ள 1 5 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேல் அதிர்வெண்ணை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் இது அதிக அதிர்வெண்ணைத் தடுக்கத் தொடங்கும் அது சில அதிர்வெண் பேண்டை மட்டுமே கடந்து செல்லும் வெளியீட்டில் அந்த குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை நீங்கள் காண முடியாது ஏனென்றால் அங்கு லோடிங் எபக்ட் இருப்பதனால் லோடிங் எபக்டினால் எந்த பேண்ட் கடந்து செல்கிறது எந்த பேண்ட் கடந்து செல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது வெளியீட்டு சமிக்ஞையின் வடிவம் குறித்த கருத்து என்ன வெளியீட்டு சமிக்ஞை உள்ளீட்டு சமிஞையை மின்னழுத்தத்துடன் பின்தொடர்கிறது அந்த மின்னழுத்தம் உள்ளீட்டு சமிக்ஞையை விட சிறியதாக இருக்கும் லோடிங் எபக்ட் காரணமாக எந்த அலைவரிசை பேண்ட் கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறது எந்த அலைவரிசை பேண்ட் கடந்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்பதை வரையறுப்பது கடினம் இது பேண்ட் பாஸ் வடிப்பானைப் சோதனையில் பயன்படுத்தும்போது தெரிவிக்கப்படும் எங்கள் கருத்து எனவே எங்கள் சோதனை பேண்ட் பாஸ் வடிப்பானின் மீது தான் இல்லையா இப்போது செயலற்ற பேண்ட் பாஸுக்கு பதிலாக நான் செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பானைப் பயன்படுத்துவதால் என்ன நடக்கும் நீங்கள் இங்கே மீண்டும் சுற்றை பார்த்தால் எங்களிடம் உயர் பாஸ் உள்ளது எங்களிடம் குறைந்த பாஸ் உள்ளது எங்களிடம் உள்ளஆர் 2 ஆர் 1 உதவியுடன் பெருக்கம் உண்டாகும் இல்லையா இது ஒரு தலைகீழ் பெருக்கி மற்றும்பெருக்கம் R1 பை R2 ஆகும் லோடிங் எபக்ட்டை நம்மால் பார்க்க முடியாது எனவே நான் இதை வடிவமைக்க விரும்பினால் படம் 16 இல் காட்டப்பட்டுள்ளபடி இந்த சுற்றை முதலில் இணைக்க வேண்டும் எனவே நான் இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் எனது சுற்றை இணைக்கிறேன் மற்றும் அதிர்வெண் ஜெனரேட்டரைப் பயன்படுத்தி உள்ளீட்டில் சமிக்ஞையைப் பயன்படுத்துவேன் அடுத்த கட்டம் என்னவென்றால் இந்த வடிப்பானின் கட் ஆப் அதிர்வெண்கள் 159 15 ஹெர்ட்ஸாக அல்லது 1 59 கிலோ ஹெர்ட்ஸாக கணக்கிடப்படுகின்றன கட் ஆப் அதிர்வெண் f L மற்றும் fH ஐ அறிந்தவுடன் 5 வோல்ட் சைன் அலை 50ஹெர்ட்ஸ் ஐப் V1 இல் பயன்படுத்துவோம் 20 ஹெர்ட்ஸின் படி மூலம் அதிர்வெண்ணை அதிகரிக்கத் தொடங்குவோம் எனவே நாம் Vo இல் வெளியீட்டைக் கவனித்து அதன் பீக் டு பீக் வெளியீட்டு மின்னழுத்தத்தை குறிப்போம் ஒரு அதிர்வெண் கட் ஆப் அதிர்வெண்ணுக்கு சமம் மற்றும் வீச்சு A பை ஸ்கொயர் ரூட் ஆப் 2 க்கு சமம் என்பதை நம்மால் பார்க்க முடியும் FL க்குக் கீழும் fH க்கு மேலேயும் இருக்கும்போது வீச்சு அடக்கப்படுகிறது வீச்சுஅடக்குமுறை என்றால் என்ன நான் 5 வோல்ட்டுகளின் பீக் டு பீக் மின்னழுத்தத்தை வைத்திருந்தால் கட் ஆப் அதிவெண்ணுக்கு கீழே மற்றும் மேலே என்று நான் கூறும்போது எனது வீச்சு அடக்கப்படும் நான் உள்ளீட்டு சமிஞையோடு ஒப்பிடும்போது அது குறைவாக இருக்கும் எனவே மற்றொரு விஷயம் என்னவென்றால் எங்களிடம் R1 10 கிலோ ஓம் ஆர் 2 1 கிலோ ஓம் உள்ளது எனது ஆதாயத்தைக் கணக்கிடுங்கள் அது 0 1 ஆகும் நான் ஆதாயத்தை அதிகரிக்க விரும்பினால் R2 ஐ 100 கிலோ ஓம் உடன் மாற்ற வேண்டும் நான் ஆதாயத்தை 0 1 முதல் 1 அல்லது 10 ஆக அதிகரிக்க விரும்பினால் அதன் R2ன் மதிப்பை மாற்றிக் கொண்டே இருக்க முடியும் ஏனெனில் ஆதாயம் R1 பை R2 ஆகும் ஆர் 1 என்பது 10 கிலோ ஓம் ஆதாயம் 0 1 நான் ஆர் 2 ஐ 10 கிலோ ஓம்வுக்கு சமமாக செய்தால் 10 கிலோ ஓம் ஐ10 கிலோ ஓம் ஆல் வகுத்தால் என் ஆதாயம் 1 நான் ஆர் 2 100 கிலோ ஓம் செய்தால் 100 கிலோ ஓம் 10 கிலோ ஓம் மூலம் வகுத்தால் எனது ஆதாயம் 10 ஆகிறது எனவே இதன் மூலம் எனது ஆதாயத்தை R2 வின் உதவியுடன் மாற்ற முடியும் செயலற்ற வடிப்பான்களின் விஷயத்தில் நாம் ஆதாயத்தை மாற்ற முடியாது எனவே இந்த நிலை இருந்தால் பிரெட்போர்டில் சுற்றை செயல்படுத்துவோம் 5 வோல்ட் பீக் டு பீக் சைன் அலையை நாம் பயன்படுத்தும்போது எங்கள் வெளியீட்டு மின்னழுத்தத்திற்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே ப்ரெட்போர்டில் பார்ப்போம் சீதாராம் திரும்பி வந்துவிட்டார் அவர் உங்களுக்கு வடிகட்டியை பிரெட் போர்டு இல் காண்பிப்பார் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் உங்களிடம் உயர் பாஸ் வடிப்பான் உள்ளது உங்களிடம் குறைந்த பாஸ் வடிப்பான் உள்ளது உங்களிடம் செயல்பாட்டு பெருக்கி உள்ளது இப்போது நீங்கள் இந்த செயல்பாட்டு பெருக்கியை தலைகீழ் பயன்முறையில் பயன்படுத்துகிறீர்கள் அதனால்தான் இதன் ஆதாயத்தை R1 மற்றும் R2 ஐப் பயன்படுத்தி மாற்றலாம் இப்போதைக்கு நாங்கள் 0 1 இல் ஆதாயத்தை வைத்திருக்கிறோம் மேலும் உயர் பாஸ் வடிப்பானுக்கு உள்ளீட்டைப் பயன்படுத்துகிறோம் குறைந்த பாஸ் வடிப்பானில் வெளியீட்டைப் பார்ப்போம் எனவே மீண்டும் இது பேண்ட் பாஸ் வடிப்பான் செயலற்ற மற்றும் செயலில் உள்ள ஒரே மாற்றம் என்னவென்றால் இங்கே நமக்கு ஒப் ஆம்ப் உள்ளது நம்மால் ஆதாயத்தை மாற்ற முடியும் நாங்கள் டி சி மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் டி சி மின்சாரம் மூலம் ஏற்கனவே சார்பு மின்னழுத்தமாக பிளஸ் மைனஸ் 15 வோல்ட் பயன்படுத்தப்பட்டது 50 ஹெர்ட்ஸின் அதிர்வெண் இருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் மற்றும் வீச்சு 5 வோல்ட்டுகளாக வழங்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட வழக்கில் எனது வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளது அலை காட்டியில் வெளியீட்டு மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் என்று நாம் காண்கிறோம் குறைந்த அதிர்வெண் எஃப் எல் 159 15 ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே இந்த 50 ஹெர்ட்ஸ் உள்ளே அனுமதிக்கப்படாது அதனால்தான் பீக் டு பீக் மின்னழுத்தம் 200 மில்லி வோல்ட் ஆகும் வெளியீட்டில் உள்ள உள்ளீட்டு சமிக்ஞை fL க்கு கீழே முழுமையாக ஒடுக்கப்படுகிறது இது fH க்கு மேலே அடக்கப்படும் இப்போது 20 ஹெர்ட்ஸின் படிகளில் அதிர்வெண்ணை அதிகரிப்போம் 50 முதல் 70 ஹெர்ட்ஸ் அது இன்னும் அடக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம் ஏனெனில் அது எஃப் எல் அதாவது உயர் பாஸ் வடிப்பானின் கட் ஆப் அதிவெண்ணுக்கு கீழே உள்ளது இப்போது நாங்கள் 90 மற்றும் 110 ஹெர்ட்ஸாக அதிகரித்தோம் நீங்கள் இப்போது பார்க்கலாம் அது இன்னும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை மேலும் செல்வோம் 130 இன்னும் அதே நாம் 150 ஆக அதிகரிப்போம் இப்பவும் அதே போன்றே உள்ளது அதை 160 ஆக உயர்த்துவோம் உங்கள் மின்னழுத்தம் அதிகரிக்கவில்லை ஏனெனில் நாங்கள் ஆதாயத்தை 0 1 ஆக அமைத்துள்ளோம் அதாவது மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் 0 1 ஆல் பெருக்கினால் வெளியீடு குறையும் நான் ஆதாயத்தை அதிகரித்தால் நீங்கள்மாற்றத்தை பார்ப்பீர்கள் நான் 1 5 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே சென்றால் திடீரென்று ஆதாயம் குறைவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நான் 1 5 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே நான் வைத்திருக்கிறேன் ஆதாயம் குறைந்து வெளியீட்டு மின்னழுத்தம் திடீரென குறைவதை காண்பீர்கள் நீங்கள் 220 மற்றும் 210 200 ஐக் காண்கிறீர்கள் இப்போது மீண்டும் அது சமிஞையை அடக்குகிறது ஆனால் நான் ஆதாயத்தை 1 ஆக மாற்றினால் என்ன நடக்கும் இங்கே எங்களிடம் R2 1 கிலோ ஓமிற்கு சமமாக உள்ளது R 1 10 கிலோ ஓம்களுக்கு சமமாக இருக்கிறது R2 பை R1 0 1 ஆகும் அதனால்தான் அது எந்த சமிக்ஞையை கடந்து சென்றாலும் இந்த குறிப்பிட்ட காரணியுடன் பெருக்கப்படுகிறது அதாவது 0 1 ஆல் 5 வோல்ட் பெருக்கினால் 0 5 வோல்ட் நமக்குத் தரும் சரியா எனவே வெளியீடு பொதுவாக 400 மில்லி வோல்ட் அல்லது 300 மில்லி வோல்ட்டுகளுக்கு அருகில் இருப்பதை நீங்கள் காணலாம் நாங்கள் fL க்கு மேலே இருந்தபோது நாங்கள் fL மற்றும் fH க்கு இடையில் இருந்தபோது மின்னழுத்தம் சுமார் 350 400 மில்லி வோல்ட் இருந்தது என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா நான் காரணியை 1 ஆக மாற்றினால் அதாவது என்னிடம் 10 கிலோ ஓமில் R2 உள்ளது எனக்கு 10 கிலோ ஓம் R1 எனது ஆதாயம் 1 ஆக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சுற்று எவ்வாறு செயல்படும் என்பதைப் பார்ப்போம் 5 வோல்ட் பயன்படுத்துவதன் மூலம் பரிசோதனையை செய்வோம் 50 ஹெர்ட்ஸிலிருந்து தொடங்கி 20 ஹெர்ட்ஸின் படி அதிர்வெண்ணை அதிகரிக்கவும் மீண்டும் பிரெட்போர்டுக்குச் செல்வோம் இங்கே மின்தடை ஒன்று பார்க்கிறோம் மின்தடையின் மதிப்பு சுமார் 10 கிலோ ஓமிற்கு அருகில் இருப்பதைக்காக அதை வைத்திருக்கிறார் எனவே அவர் மற்றொரு மின்தடையத்தைப் பெற வேண்டும் ஏனென்றால் நமக்கு மதிப்பு 1 வேண்டும் எனவே உங்களிடம் உள்ள மின்தடையின் மதிப்பு 10k மற்றும் மற்றொரு மின்தடையமும் 10k ஆகும் எனவே நமக்கு 1 உள்ளது எனவே நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் எனது எதிர்ப்பு மதிப்பை நான் மாற்றினால் மாற்றத்தை என்னால் வெளியீட்டு சமிக்ஞைஇல் காண முடிந்தது வெளியீடு என்பது பெருக்கியின் ஆதாயத்தைப் பொறுத்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்போது பரிசோதனையில் செயலில் உள்ள பேண்ட் பாஸ் வடிப்பானைக் கண்டோம் செயலற்ற பேண்ட் பாஸ் வடிகட்டியும்பார்த்தோம் அடுத்த தொகுதியில் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானைக் காண்போம் நாங்கள் வடிப்பான்களின் கோட்பாட்டை புரிந்துகொண்டோம் பின்னர் குறைந்த பாஸ் உயர் பாஸ் பேண்ட் பாஸ் செயலற்ற பேண்ட் பாஸ் செயலில் உள்ள பேண்ட் பாஸ் ஆகியவற்றைக் கண்டோம் செயலில் குறைந்த பாஸ் செயலில் உயர் பாஸ் செயலற்ற உயர் பாஸ் ஆகியவற்றையும் நாம் பார்த்தோம் அடுத்தது அதிர்வெண்ணின் அடிப்படையில் இருக்கும் இல்லையா குறைந்த பாஸ் உயர் பாஸ் மற்றும் பேண்ட் பாஸ் உங்களுக்கு நினைவிருக்கிறது மீதம் உள்ளது என்ன பேண்ட் நிராகரி அதாவது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் மற்ற பேண்டில் இருந்து நிராகரிக்கப்பட வேண்டும் அந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணை நிராகரிக்க எங்களுக்கு ஒரு வடிகட்டி தேவை அந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணை நிராகரிக்கும் வடிப்பான் பேண்ட் ரிஜெக்ட் வடிப்பான் என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானுக்கு செயல்பாட்டு பெருக்கியை பயன்படுத்தி இந்த பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட தொகுதியில் நீங்கள் பார்த்த ஒன்று என்னவென்றால் ஒரு செயலற்ற சுற்றை பயன்படுத்தினால் பின்னர் லோடிங் எபக்ட் இருக்கும் நான் செயலில் உள்ள சுற்றை பயன்படுத்தினால் லோடிங் செயல்பாட்டுக்கு வராது சரியா உங்களுக்கு எங்காவது புரியவில்லை என்றால் கேட்க தயங்க வேண்டாம் நாங்கள் உங்கள் மன்றத்தில் எங்களால் முடிந்தவரை தீர்க்க முயற்சிப்போம் பதிலைப் பெற நான் உங்களுக்கு உதவுவேன் உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவுபவர்களும் இருக்கிறார்கள் எனவே அடுத்த தொகுதியில் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான் என்றால் என்ன என்று பார்ப்போம் பின்னர் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த தொகுதியில் பார்க்கிறேன்